பொறியியல் கணிதவியல் 1 குறித்த லெக்சர்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் இது 26 வது லெக்சர் ஆகும் இன்று பீட்டா மற்றும் காமா ஃபங்ஷன்களை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பீட்டா மற்றும் காமா ஃபங்ஷன்கள் beta gamma functions இம்ப்ராப்பர் இன்டக்ரலுக்கான பிரத்யேகமான உதாரணங்கள் ஆகும் இன்று அதன் தன்மைகளையும் அந்த இன்டக்ரலை எப்படி மதிப்பிடுவது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் முந்தைய லெக்சரில் இந்த இன்டக்ரலின் கன்வர்ஜன்ஸை பற்றிப் பார்த்தோம் பீட்டா ஃபங்ஷன் என்ற இம்ப்ராப்பர் இன்டக்ரலை நினைவுகூருங்கள் 01xm 11 xn 1dx என்ற அந்த பீட்டா ஃபங்ஷன் mn0 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் அதாவது பவரில் உள்ள m மற்றும் n இரண்டுமே நேர்மறை எண்களாக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் mn≤0 ஆக இருந்தால் டைவர்ஜ் ஆகும் இரண்டு வகையும் கலந்திருக்கும் இம்ப்ராப்பர் இன்டக்ரலான 0e xxn 1dx என்ற காமா இன்டக்ரல் n0 ஆக இருந்தால் கன்வர்ஜ் ஆகும் n≤0 ஆக இருந்தால் டைவர்ஜ் ஆகும் முதலாவதாக பீட்டா ஃபங்ஷனின் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் Bmn01xm 11 xn 1dx என்ற அந்த இம்ப்ராப்பர் இன்டக்ரலின் சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டியை பார்ப்போம் 1 xy என்று எடுத்து கொண்டால் BmnBnm என்று நிரூபிக்கலாம் ஆகையால் 1 xy என்று எடுத்துக் கொள்வோம் dxdy என்று ஆகும் x 0 என்றால் y1 ஆகும் x 1 என்றால் y0 ஆகும் 1 yx என்பதால் xm 1 என்ற பதம் m 1 என்று ஆகும் 1 xy என்பதால் n 1 என்ற பதம் yn 1 என்று ஆகும் dx dy என்பதால் இன்டக்ரலின் எல்லைகளை இடம் மாற்றி எழுதிக் கொள்ளலாம் ஆகையால் 01yn 11 ym 1dy என்று மாறும் நமது குறியீட்டின்படி 01yn 11 ym 1dy என்பதும் பீட்டா ஃபங்ஷன்தான் இதில் y இன் பவர் n 1 ஆகவும் 1 y இன் பவர் m 1 ஆக இருப்பதால் குறியீட்டின்படி இது Bnm ஆகும் ஆகையால் BmnBnm என்ற சிமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் இதனால் Bmn அல்லது Bnm இரண்டில் எதாவது ஒன்றைக் கணக்கிட்டுக் கொள்ளலாம் வரக்கூடிய விவாதத்தில் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து பீட்டா ஃபங்ஷனை மதிப்பிட வேண்டும் மேலும் இது ஒரு பிரத்யேகமான இம்ப்ராப்பர் இன்டக்ரல் என்பதால் இதை மதிப்பிட அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் இதில் உள்ள m மற்றும் n இன் மதிப்பை வைத்து வெவ்வேறு வகைகளாகப் பிரித்துக் கொண்டால் இந்த இன்டக்ரலை மதிப்பிடுவது சுலபமாக இருக்கும் முதலில் n ஐ ஒரு நேர்மறையான முழு எண்ணாக எடுத்துக் கொள்ளலாம் ஆகையால் Bmn01xm 11 xn 1dx என்ற இன்டக்ரலில் n என்பது ஒரு நேர்மறை முழு எண்ணாக எடுத்துக் கொள்வோம் இதை இன்டக்ரேஷன் பை பார்ட்ஸ் என்ற முறையைப் பயன்படுத்தி மதிப்பிட வேண்டும் 1 xn 1 என்ற பதத்தை டிஃபரன்ஷியேட் செய்துகொண்டு xm 1 என்ற பதத்தை இன்டக்ரேட் செய்து கொள்ள வேண்டும் Bmn01xm 11 xn 1dx xmm1 xn 10101xmmn 11 xn 2dx n 1m01xm1 xn 2dx n 1n 2n n 1mm1mn 201xmn 2dx n 1 mm1mn 1 முதலில் n ஐ ஒரு நேர்மறை முழு எண்ணாக எடுத்துக் கொண்டு இன்டக்ரலின் மதிப்பைக் கணக்கிட்டோம் அதுவல்லாமல் m ஐ ஒரு நேர்மறை முழு எண்ணாக எடுத்துக் கொண்டாலும் அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா கிடைக்கும் இதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அதே மாதிரியான ஒரு ஃபார்முலா கிடைக்கும் m க்குப் பதிலாக n ஐயும் n க்குப் பதிலாக m ஐயும் மாற்றி எடுத்துக் கொள்ள வேண்டும் அதாவது n ஐ ஒரு நேர்மறை முழு எண்ணாக எடுத்துக் கொண்டதால் Bmnn 1 mm1mn 1 என்று கிடைத்தது m ஐ ஒரு நேர்மறை முழு எண்ணாக எடுத்துக்கொண்டு அதே மாதிரி கணக்கிட்டால் Bmnm 1 nn1mn 1 என்ற அதே வடிவொத்த ஒரு கோவை கிடைக்கும் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று பார்த்தால் m க்குப் பதிலாக n ம் n க்குப் பதிலாக m ம் மாறி இருக்கிறது அடுத்து m மற்றும் n இரண்டுமே நேர்மறை முழு எண்களாக இருந்தால் என்ன ஆகும் என்பதைப் பார்க்கலாம் n ஐ ஒரு நேர்மறை முழு எண்ணாக எடுத்துக் கொண்டபோது Bmnn 1 mm1mn 1 என்று கிடைத்தது இதில் m ஐயும் ஒரு நேர்மறை முழு எண்ணாக எடுத்துக் கொள்வதால் m m1 உள்ளிட்ட எல்லாமே அடுத்தடுத்து வரும் எண்களாகவே இருக்கும் அதனால் Bmnm 1 n 1 mn 1 என்று ஆகும் இப்போது காமா ஃபங்ஷனை மதிப்பிடுவோம் n10e xxndx என்பது காமா ஃபங்ஷன் இதையும் இன்டக்ரேட் பை பார்ட்ஸ் என்ற அதே முறையைப் பயன்படுத்தி மதிப்பிடுவோம் அப்போது n1 xne x |00nxn 1e xdx ⟹Γn1nΓn என்ற பயனுள்ள ஒரு ரிலேஷன் கிடைக்கும் ஆகையால் n1nΓn என்ற ஒரு மிகவும் பயனுள்ள ரிலேஷன் கிடைத்தது இந்த ரிலேஷனை வைத்துத்தான் காமா ஃபங்ஷனை மதிப்பிடுவோம் இதில் n ஐ ஒரு நேர்மறையான முழு எண்ணாக எடுத்துக் கொண்டால் என்ன ஆகும் என்று பார்க்கலாம் n ஐ ஒரு நேர்மறையான முழு எண்ணாக எடுத்துக் கொண்டால் காமா ஃபங்ஷனை எளிதாக மதிப்பிடலாம் ஏற்கனவே கிடைத்த ரெஃபரென்ஸ் ரிலேஷனை வைத்து nΓ என்று எழுதி விடலாம் ஆகையால் n1nΓn என்ற ரிலேஷனில் nΓ என்று எழுதிக் கொண்டால் n1nΓnnΓ என்று ஆகும் அதில் n 1 க்கான ரிலேஷனை எழுதிக் கொள்ளலாம் அதாவது n 1Γ என்று எடுத்து எழுத வேண்டும் இப்படியே தொடரலாம் n1 இல் ஆரம்பித்து பின்பு n அதன் பின் n 1 n 2 என்று தொடர்ந்து 2 1 என்று ஆகும் வரை குறைத்துக் கொண்டே போனால் கடைசியில் 2 1 என்று வரும் மேலே கூறியபடி n ஒரு நேர்மறை முழு எண் என்பதால் ஒவ்வொன்றாகக் குறைந்து கடைசியில் 1 இல் முடிந்தது n10e xxndx என்பதால் n0 என்று எடுத்துக் கொண்டால் 1 கிடைக்கும் n0 என்றால் xn1 என்று ஆகும் அதனால் 10e xdx என்று ஆகும் இது மதிப்பிடுவதற்கு ஒரு எளிமையான இன்டக்ரல் ஆகும் e x ஐ இன்டக்ரேட் செய்தால் e x என்று ஆகும் அதன் பின் லிமிட்டுகளை எடுத்து எழுத வேண்டும் x ஐ அணுகும்போது e x 0 ஆகும் ஆகையால் 11 என்று ஆகும் ஆகையால் nn 1n 22Γ என்ற மதிப்பு கிடைக்கும் அதாவது nn 1 எடுத்துக் கொண்டது ஒரு இம்ப்ராப்பர் இன்டக்ரல் ஆனாலும் n ஒரு முழு எண்ணாக இருக்கும் போது n இன் மதிப்பு ஒரு ஃபேக்டோரியல் வடிவத்தில் கிடைத்துள்ளது அதாவது n ஒரு முழு எண்ணாக இருந்தால் nn 1 மேலும் மற்றொரு பயனுள்ள ரிலேஷனை பார்க்கலாம் முழு எண்களுக்கு மட்டும் அல்லாமல் 12 இன் மதிப்பையும் கணிக்கலாம் முழு எண்ணாக இல்லாத ஒரு எண்ணுக்கு n1nΓn என்ற ரெஃபரென்ஸ் ரிலேஷனை பயன்படுத்தும்போது அது 12 இல் முடியக்கூடும் ஆகையால் அதன் மதிப்பைக் கணிக்க வேண்டும் 12 இன் மதிப்பு மிகவும் பயன்படும் 12 என்பதை n இன் வரையறையிலிருந்து கொண்டு வரலாம் n0e xxn 1dx என்ற இன்டக்ரலில் xy2 என்று எடுத்துக் கொண்டால் காமா இன்டக்ரலின் வேறொரு வடிவம் கிடைக்கும் மேலே கூறியபடி xy2 என்ற பதிலீடு எடுத்துக் கொண்டால் dx 2y dy என்று ஆகும் இன்டக்ரலின் லிமிட்கள் மாறாது Γn20y2n 1e y2dy என்று ஆகும் இதுவே நாம் பயன்படுத்த போகும் காமா இன்டக்ரலின் மற்றொரு வடிவம் ஆகும் ஆகையால் 20y2n 1e y2dy என்ற இன்டக்ரலில் n12 என்று எடுத்துக் கொண்டு எளிமைப் படுத்தினால் 20e y2dy என்று மாறும் இது நன்கு பரிச்சயமான ஒரு இன்டக்ரல் ஆகும் பின்னர் டபுள் இன்டக்ரலை பற்றிப் படிக்கும் போது இந்த இன்டக்ரலை மதிப்பிடுவோம் அப்போது ∞e y2dy இன் மதிப்பு என்று நிரூபிக்கலாம் ஆகையால் தற்போது இந்த பயனுள்ள இன்டக்ரலின் மதிப்பை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் அதாவது ∞e y2dy ஆகும் இந்த இன்டக்ரலின் ரேஞ்ச் லிருந்து வரை என்று இருக்கிறது ஆனால் நமக்குத் தேவைப்படும் இன்டக்ரலின் ரேஞ்ச் 0 லிருந்து வரை என்பதால் அதன் மதிப்பு 2 ஆகும் 1220e y2dy என்பதால் 2 என்ற மதிப்பை 2 ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஆகையால் 12 ஆகும் ∞e y2dy என்ற இன்டக்ரலை மதிப்பிடாமலேயே பயன்படுத்திக் கொண்டோம் பின் வரும் லெக்சர்களில் டபுள் இன்டக்ரலை பற்றி படிக்கும்போது ∞e y2dy என்ற இன்டக்ரலை மதிப்பிடுவோம் அடுத்து பீட்டா ஃபங்ஷன் Bmn இன் வேறு சில வடிவங்களைப் பார்க்க இருக்கிறோம் ஒரு பதிலீடு செய்ததால் காமா ஃபங்ஷனின் மாற்று வடிவத்தைப் பார்த்தோம் அதே போல் பீட்டா ஃபங்ஷனின் வேறு சில பயனுள்ள வடிவங்களைப் பார்க்கலாம் இதனால் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கும் இன்டக்ரல்களைக் கணக்கிடுவது எளிதாக இருக்கும் முதலில் வரையறுத்த Bmn இல் x11y என்று எடுத்தால் dx 11y2dy என்று ஆகும் இந்த பதிலீட்டினால் Bmn இன் வடிவம் மாறும் எல்லைகள் எப்படி மாறும் என்பதைப் பார்க்க வேண்டும் x 0 ஐ அணுகும்போது y ஐ அணுகும் x 1 ஐ அணுகும்போது y 0 ஐ அணுகும் x 1 ஐ அணுகும்போது 111y என்பதால் 1y1 என்று ஆகும் ஆகையால் y 0 ஆகும் ஒரு மைனஸ் குறி இருப்பதால் இன்டக்ரல்களின் லிமிட்களை இடம் மாற்றி எழுதிக் கொள்ளலாம் Bmn0yn 11ymndy என்று ஆகும் ஆகவே 1y என்ற பதத்தின் m 1 n 1 மற்றும் 2 என்ற எல்லா பவர்களையும் சேர்த்துக் கூட்டிக் கொண்டால் mn என்று ஆகும் ஆகையால் Bmn0yn 11ymndy என்று ஆகும் இந்த பதலீட்டினால் இன்டக்ரலின் லிமிட்கள் முற்றிலுமாக மாறியிருப்பதைப் பார்க்கலாம் மேலே கூறியபடி முதலில் எடுத்துக் கொண்ட Bmn என்ற இன்டக்ரலின் லிமிட் 0 லிருந்து 1 வரை என்று இருந்தது ஆனால் வடிவத்தை மாற்றும்போது லிமிட் 0 லிருந்து வரை என்று மாறி இருக்கிறது Bmn என்பது ஒரு சிமெட்ரிக் ஃபங்ஷன் என்பதால் m க்குப் பதிலாக n ஐயும் n க்குப் பதிலாக m ஐயும் மாற்றினாலும் மதிப்பு மாறாது அதாவது Bmn0yn 11ymndy0ym 11ymndy என்று இரண்டு விதமாக எடுத்துக் கொள்ளலாம் அதையடுத்து x என்று எடுத்துக் கொண்டால் Bmn இன் வேறொரு வடிவம் கிடைக்கும் இது முற்றிலும் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்ஷன்கள் உள்ள ஒரு வடிவமாக இருக்கும் x என்று எடுப்பதால் dx2sin cos என்று ஆகும் x0 என்று எடுத்துக் கொண்டால் 0 என்று ஆகும் x1 என்று எடுத்துக் கொண்டால் 2 என்று ஆகும் Bmn202sin2m 1 dθ என்று உருமாறும் ஆகவே ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்ஷன்கள் உள்ள ஒரு வடிவமாக இருப்பது Bmn202sin2m 1 dθ ஆகும் இதையடுத்து n 0e xxn 1dx என்ற காமா ஃபங்ஷனின் வேறு வடிவங்களைப் பார்க்கலாம் அடுத்து xλy என்று பதிலீட்டினால் லிமிட்கள் மாறாது ஆனால் இன்டக்ரலில் சிறிதான ஒரு மாற்றம் இருக்கும் அதாவது Γn 0e λyn 1yn 1λdy என்று ஆகும் அதை மாற்றி 0e λyyn 1dyΓnn என்று எழுதிக் கொள்ளலாம் அந்த பதிலீடு இல்லாமல் e xt என்ற வேறொரு பதிலீட்டினால் மற்றொரு கடினமான வடிவம் கிடைக்கும் 1tex என்பதால் xln 1t என்று ஆகும் e xt என்பதால் e xdxdt என்று ஆகும் ஆகையால் காமா ஃபங்ஷன் n 10ln 1t n 1dt என்று உருமாறும் மேலே பார்த்தபடி காமா ஃபங்ஷனின் வேறொரு வடிவம் n01ln 1t n 1dt என்பதாகும் ஆகையால் m மற்றும் n இரண்டுமே முழு எண்களாக இருந்தால் Bmn mn 1 m என்று பார்த்தோம் ஆகையால் காமா மற்றும் பீட்டா ஃபங்ஷன்களுக்கு இடையே ஒருவித ரிலேஷன் இருப்பது தெரிகிறது Bmnmnmn என்பதுதான் அந்த ரிலேஷன் ஆகும் m மற்றும் n முழு எண்களாக இல்லாவிட்டாலும் மேலே நிரூபித்த ரிலேஷன் ஏற்புடையதாக இருக்கும் இங்கே அதை நிரூபிக்காமல் போனாலும் எந்த ஒரு நேர்மறையான m மற்றும் n க்கும் இதே ரிலேஷனைப் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது Bmnmnmn m 0 n 0 என்ற ரிலேஷன் ஏற்புடையதாக இருக்கும் அடுத்து ஓர் உதாரணம் 01x41 x5dx என்ற இன்டக்ரலை மதிப்பிட வேண்டும் இந்த இன்டக்ரலைப் பார்த்தவுடன் பீட்டா ஃபங்ஷனை பயன்படுத்தி மதிப்பிடலாம் என்பது தெரிகிறது சில சமயங்களில் அவ்வளவு எளிதாகத் தெரியாது ஆனால் எடுத்து கொண்டிருக்கும் இன்டக்ரலில் ஒரு பதிலீடு செய்தால் வேண்டிய வடிவத்திற்குக் கொண்டு வந்து மதிப்பிடலாம் ஆகையால் இந்த உதாரணத்தில் xt என்று எடுத்துக் கொள்ளலாம் அதாவது xt2 என்று ஆகும் xt என்று எழுதுவதால் 1 x1 t என்று ஆகும் அதனால் அளித்த இன்டக்ரல் பீட்டா இன்டக்ரலின் முதல் வடிவத்திற்கு மாறிவிடும் xt2 என்பதால் மொத்த இன்டக்ரல் 01t81 t52tdt201t91 t5dt என்று மாறும் இது சரியாக பீட்டா இன்டக்ரல் வடிவத்தில் இருப்பதால் 2B106 என்று எழுதிக்கொள்ளலாம்

115015 இதே மதிரியான இன்டக்ரல்களை பீட்டா ஃபங்ஷனின் மூலமாகவே மதிப்பிடலாம் நிறைவாக இன்றைய லெக்சரில் Bmn01xm 11 xn 1dx மற்றும் n10e xxndx என்ற இரு ஃபங்ஷன்களை பார்த்தோம் அவற்றை மதிப்பிடுவது எப்படி என்றும் பார்த்தோம் அதில் குறிப்பாக Γ12 என்பது ஒரு சிறப்பு அம்சம் ஆகும் பீட்டா காமா ஃபங்ஷன்களுக்குள் beta gamma functions உள்ள Bmnmnmn என்ற ரிலேஷன் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த லெக்சரை தயார் செய்வதற்காகப் பயன்படுத்தப்பட்ட நூல்களின் விவரம் மேலே அளிக்கப்பட்டுள்ளது